ஆர்தோகிராபிக் ப்ரொஜெக்ஷன் I பகுதி 9 அனைவருக்கும் வணக்கம் NPTEL லின் இன்ஜினியரிங் டிராயிங் மற்றும் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் இணையவழி படிப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன் நாம் தொகுதி 3 விரிவுரை 29 ல் ஆர்த்தோகிராபிக் ப்ரோஜெக்சனில் இருக்கிறோம் நமது முந்தைய வகுப்புகளில்முப்பரிமான வடிவங்களையும் மற்றும் அவற்றை காட்சிப்படுத்தும் முறைகளையும் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக வடிவங்களை காட்சிப்படுத்துவது மற்றும் அக்காட்சிகளை வரைவது பற்றி பார்க்கலாம் இனி இந்த முப்பரிமாண வடிவத்திற்கு உரிய ப்ரொஜெக்ஷன்களை நாம் மேற்கொள்ளலாம் இங்குள்ள வடிவத்தில் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளவாறு சாய்வான பகுதி அமையும் நீங்கள் இந்த பகுதிகளை எளிமையாக ஒரு முக்கோண பகுதி என்று எடுத்துக் கொள்ளலாம் மேலும் இது மற்றொரு பிளாட்பார்ம் போன்ற அமைப்பு கொண்ட செவ்வக பகுதியுடன் இணைந்துள்ளது இங்கு ப்ரெண்ட் வியூ திசை மற்றும் சைட் வியூ திசை கொடுக்கப்பட்டுள்ளது டாப் வியூ திசை என்று இதனை எடுத்துக்கொள்ளலாம் இனி இந்த வடிவத்தின் ப்ரெண்ட் வியூசைடு வியூ மற்றும் டாப் வியூ எவ்வாறு அமைகிறது என்று யூகித்து பார்க்கலாம் நாம் இந்த ப்ரெண்ட் வியூ திசையிலிருந்து வடிவத்தைப் பார்க்கும் பொழுது இங்கு நான் குறித்து காட்டியுள்ள வடிவங்கள் நமக்கு தெரியும் இந்த கோடுகளை குறிக்க மற்றொரு நிறத்தை பயன்படுத்தலாம் இங்குள்ள இந்த நேர்கோடுகள்சாய்வான கோடுகள்அடித்தள கோடு மற்றும் இந்தப் பகுதி அனைத்துமே தென்படும் இந்த பிளாட்பார்ம் வடிவம் சீட் போன்று அமைந்துள்ளது இந்த இரண்டு சாய்வான கோடுகளின் உள்ள அனைத்து புள்ளிகளையும் நீங்கள் காணும் இந்த பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்தால்அவை நமக்குநேர் செங்குத்துக் கோடுகள் ஆக இங்கு அமைந்திருப்பது போல் தென்படும் இவ்வாறுதான் நமது வடிவம் ப்ரெண்ட் வியூவில் இருக்கும் இனி அடுத்ததாக சைட் வியூ உருவாக்குவதை பார்க்கலாம் இந்த திசையில் இருந்து வடிவத்தின் சைட் வியூ காட்சியை பார்க்கும்பொழுது நமக்கு இந்த முக்கோண பகுதி தென்படும் பின்புறம் அமைந்துள்ள இந்தப் பகுதி மறைந்து விடும் மேலும் இந்த ஹரிசாண்டல் மற்றும் வெர்டிகள் கோடுகள் நமக்கு தென்படும் இந்த திசையில் பார்க்கும்போது வடிவத்தின் பின்புறம் அமைந்துள்ள கோடுகள் பற்றிய விவரங்கள் தெரியாது எனவே பின்புறம் அமைந்துள்ள வடிவங்களை குறிக்க நாம் விடு கோடுகளை பயன்படுத்த போகிறோம் இனி வடிவத்தின் டாப் வியூ என்னவாக இருக்கும் இனி அதனை யூகிக்கலாம் இந்த டாப் வியூ காட்சி இந்தக் கோடுகளை இவ்வாறு அடிப்புறம் ப்ரோஜெக்ட் செய்தால்இங்கு பார்ப்பது போல பகுதி கிடைக்கும் சாய்வான கோடுகள் கொண்டு உள்ள இந்தப்பகுதி தென்படும் இந்த மொத்த சாய்வான பகுதியும் ப்ரோஜெக்ட் செய்யப்பட்ட செவ்வகம் போல் காட்சியளிக்கும் இதற்கு கீழ் வேறு பகுதி அமைந்திருக்காது அடுத்ததாக இந்தப் பகுதி சற்று நீண்டு இவ்வாறாக காட்சியளிக்கும் இந்தப் பகுதிகள் அனைத்தும் மேல் உள்ள வடிவத்தின் கோடுகளோடு ஒத்திசைந்து செல்லவேண்டும் டாப் வியூ திசையில் ஹரிசாண்டல் அமைப்பிலான கோடுகள் அனைத்தும் இவ்வாறாக ப்ரோஜெக்ட் செய்யப்படும் பிளாட்பார்ம் அமைப்பினை போன்ற பகுதி முழுதும் இங்கு காண்பிக்கப்பட்டு உள்ளவாறு தென்படும் இந்தப் பகுதியில் உள்ள சாய்வான வடிவம் நமக்கு தென்படாது அவை இந்த இரண்டு பாகங்களையும் இணைக்கும் நேர்கோடுகளாக தென்படும் காட்சி வடிவத்தில் தேவையற்ற கோடுகளை அழித்தபின் இவ்வாறாக டாப் வியூவில் தென்படும் இனி இந்த வடிவத்தின் காட்சிகளை யூகிக்கலாம் 'L' வடிவத்தில் அமைந்த பிராக்கெட் பாகத்தை கதவுகள் ஜன்னல்கள் மற்றும் இதர பாகங்களில் நாம் உபயோகப்படுத்துவோம் பாகத்தின் முனைப்பகுதியை இதனோடு இணைத்து அசையாமல் வைத்துக்கொள்வோம் அதை எவ்வாறு வைத்துக் அசையாமல் கொள்வது அதற்குதான் இதனைப் பயன்படுத்துகிறோம் இந்த பாகம் சற்று வலிமையானது பொதுவாக இந்த இடத்தில் போல்ட் அமைந்திருக்கும் அவற்றைக் கொண்டு மற்ற பாகத்தோடு இதனை முறுக்கி விடலாம் எனவே இந்த பாகம் மற்றொரு பாகத்தின் மேல்புறம் அல்லது கீழ் புறத்தோடு இணைக்கப்பட்டிருக்கும் எடுத்துக்காட்டாக இங்கு உள்ளது போல் இந்த பிராக்கெட் பாகத்தை மேல் புறத்தில் ஒரு மரத்துண்டு கொண்டும் அடிப்புறம் மற்றொரு மரத்துண்டு கொண்டும் இணைக்க விரும்புகிறேன் அதனை இவ்வாறாக இந்த பாகத்தில் துளைகள் உண்டாக்கி இதனை ட்ரில் செய்து அவைகளில் ஸ்க்ரூ பொருந்துமாறு செய்து மேலும் சில ஸ்க்ரூகளை பொருத்தி இவ்வாறாக நாம் இந்த பிராக்கெட் பாகத்தினை உபயோகபடுத்துவோம் இனி இந்த பாகத்தினை ப்ரெண்ட் வியூ திசையிலிருந்து பார்க்கலாம் இந்த திசையை ப்ரெண்ட் வியூ என்று கொண்டால்நிச்சயமாக இங்கு அமைந்துள்ள இந்தக் கோடுகள் அனைத்தையும் நம்மால் பார்க்க முடியும் மேலும் இங்கு வளைந்து செல்லும் கோடு நேராக மேல்புறம் நோக்கி செல்கிறது இவைகளை நாம் ப்ரோஜெக்ட் செய்து ப்ரெண்ட் வியூவில் காட்சிப்படுத்தினால்இந்தப் பகுதியின் உயர அளவான 80 அலகுகள் மற்றும் அகல அளவான 60 அலகுகள் என இவை அமையும் மேலும் இந்த பாகத்தில் அமைந்துள்ள வட்ட வடிவ துளை நமக்கு தென்படும் இந்த வட்ட வடிவம் 20 அலகுகள் மேல் முனையிலிருந்து கீழ் அமைந்துள்ளது கீழ் அமைந்துள்ள இந்த இரண்டு துளைகளும் நமக்கு புலப்படாது ஆனால் இந்த அடிப்பக்கம் அமைந்துள்ள செவ்வக வடிவம் நமக்கு புலப்படும் மேலும் இந்த துளைகளை குறிக்க நாம் விடு கோடுகள் கொண்டு குறிப்பிடுகிறோம் இவை வடிவத்தின் ப்ரெண்ட் வியூ ஆகும் இனி டாப் வியூ திசையில் பார்க்கலாம் அவ்வாறு நாம் பார்க்கும் பொழுது இந்த இரண்டு கோடுகளுக்குள் நமது வடிவம் முழுவதும் அமையும் வண்ணம் இருக்க வேண்டும் இந்த திசையில் இங்குள்ளவாறு சிறிய செவ்வக வடிவம் தென்படும் இங்கு வளைந்து செல்லும் கோடுகள் நேராக மேல்புறமாக சென்று இணைகின்றன இவையும் ஒரு செவ்வக வடிவத்தில் காட்சிப்படும் இந்த இரு கோடுகளுக்கு இடையே உள்ள தொலைவு 50 அலகுகள் எனவே 50 அலகுகள் தொலைவில் இந்த கோடுகள் தென்படும் மேலும் நம்மால் இந்த வட்டங்களின் மையம் 15 அலகுகள் இங்கிருந்து என்பதை பார்க்க முடியும் இவற்றின் மையம் 15 அலகுகள் தொலைவில் முனையிலிருந்து அமைந்திருக்கும் மறுபடியும் இந்த திசையிலும் முனையிலிருந்து 15 அலகுகள் தொலைவில் வட்டத்தின் மையம் அமைந்திருக்கும் மேல் அமைந்துள்ள இந்த வட்ட வடிவத்தை நம்மால் பார்க்க முடியாது ஆனால் இதனை ப்ராஜெக்ட் செய்யும் பொழுது இவ்வாறாக செல்லும் நமது டாப் வியூவில் காட்சி வடிவம் இவ்வாறாக இருக்கும் இனி இந்தப் பக்கத்தில் இருந்து நாம் வடிவத்தை பார்க்கும் பொழுது L பகுதி நமக்கு காட்சிப்படும் அவைகளை வரைய இந்தக் கோடுகளை நீட்டித்தால் வடிவம் இந்த கோடுகளுக்குள் அமைந்து விடும் L வடிவத்தின் தடிமன் என்ன கொடுக்கப்பட்டுள்ளதோ அதையே நாம் காண்போம் அவ்வாறாகவே அடிப்புறத்தில் அமைந்துள்ள பகுதியில் குறிப்பிட்ட நீளத்தில் அமைந்திருக்கும் இவை இரண்டையும் இணைக்க ஒரு ஆர்க் அமைந்துள்ளது இந்த ஆர்க் வடிவத்தைப் பெற அதன் ஆர மதிப்பு 10 அலகுகள் என்று கொடுக்கப்பட்டுள்ளது எனவே கொடுக்கப்பட்டுள்ள மதிப்பில் ஆர்க் உள்புறம் வரைந்து அதே மையத்திலிருந்து வெளிப்புற ஆர்க் அமைப்பையும் வரைந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு தான் நாம் வடிவத்தின் சைட் வியூ பெற வேண்டும் இனி அடுத்ததாக சற்று சிக்கல் நிறைந்த வடிவங்களை பார்க்கலாம் இந்த முப்பரிமாண வடிவத்திற்கு அளவுகள் கிடைக்கும் பட்சத்தில் நாம் இதற்கான காட்சிகளை அமைக்க வேண்டும் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கும் விவரங்களைப் பார்க்கும் பொழுது ஒருவேளை இவை பாஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் முறையாக இருந்தால் ப்ரெண்ட் வியூவிற்கு கீழ்புறம் டாப் வியூ மற்றும் ப்ரெண்ட் வியூவிற்கு பக்கவாட்டில் சைடு வியூ அமைந்திருக்க வேண்டும் இப்பொழுது எங்கு நம்முடைய சைடு வியூ அமைந்திருக்கிறது ரைட் சைடு வியூ ப்ரெண்ட் வியூவின் வலதுபுறம் அமைந்துள்ளது இவ்வாறு அமைந்திருப்பதனால் நிச்சயமாக இந்த வரைபடம் பாஸ்ட் குவாட்ரண்ட் முறையில் அமையவில்லை நிச்சயமாக த்தர்டு குவாட்ரண்ட் முறையில் அமைந்துள்ளதுஇனி மேலும் கவனமாக ஆராயலாம் வடிவத்தின் ப்ரெண்ட் வியூ இந்த திசையில் அமைந்து இருப்பதாக எடுத்துக் கொள்வோம் எனவே இப்பொழுது வடிவத்தின் முனைகள் இரண்டிலும் இவ்வாறு செவ்வக பகுதி அமைந்திருக்கும் இங்கு வட்டமாக அமைந்துள்ள வடிவம் ப்ரெண்ட் வியூவில் செவ்வகம் போன்று காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது எனவே நிச்சயமாக இதுவே வடிவத்தின் ப்ரெண்ட் வியூ ஆகும் இங்கு வெட்டி எடுக்கப்பட்ட பகுதி போன்று உள்ள பகுதி ப்ரோஜெக்ட் செய்யப்படும் பொழுது இங்கு உள்ளவாறு காட்சியளிக்கும் எந்தவொரு வரைபடத்திலும்இங்கு பார்க்கும் சாய்வுக்கோடுகள் அமைந்திருந்தால் அவை கட் செக்ஷனல் வியூவை குறிக்கின்றன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பொதுவாக ஒரு வடிவத்தின் மையப்பகுதியில் இரு கூறுகளாக்கி வெட்டிய பகுதியில் முதல் பாதியை நீக்கி மீதமுள்ள பாதிப் பகுதியை நாம் காட்சிப்படுத்துவோம் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள கட் செக்சன் வடிவத்தின் மத்தியிலோ அல்லது அதன் முனைகளிலும் வெட்டப்பட்டு இருக்கலாம் இவற்றில் இரண்டையும் நாம் எடுத்துக்கொள்வோம் ஆனால் பொது நியமமாக கட் செக்சன் என்பவை பொதுவாக வடிவத்தின் மத்தியில் வெட்டப்பட்டு மீதமுள்ள பாதி பகுதியினை ப்ரோஜெக்ட் செய்து காட்சிப்படுத்துவோம் இங்கு த்தர்டு குவாட்ரண்ட் முறையில் கொடுக்கப்பட்டுள்ளதால்வடிவத்தை வெட்டி எடுத்த பிறகு திடப்பொருள் அமைந்துள்ள பகுதியை இந்த கோடுகள் கொண்டு குறிப்பிடுவோம் இவற்றை ஹஷ் என்று அழைப்போம் எனவே இந்த ஹஷிங் குறியீடு கட் செக்சனை குறிக்கின்றன ஏன் இவ்வாறு கட் செக்சன் பயன்படுத்தப்படுகின்றன என்றால் உள்ள அமைந்துள்ள சிக்கலான உள் பாகங்களின் விவரங்களை அறியவே உபயோகப்படுத்தப்படுகின்றன எடுத்துக்காட்டாக இந்த வடிவத்தை முழுவதுமாக பார்க்கும் பொழுது உள்பக்கம் அமைந்திருக்கும் சிக்கலான வெட்டி எடுக்கப்பட்ட பகுதி அமைந்திருக்கிறதா அல்லது அமையவில்லையா என்பது தெரியாது இது போன்ற வடிவங்களில் உள் விவரங்கள் பெற பொதுவாக இவ்வாறு கட் செக்சன் பயன்படுத்தப்படுகிறது இங்கு இது போன்ற குறியீடு வடிவம் இங்கு வெட்டப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது என்பதைக் குறிக்கின்றது இனி இவற்றை கவனமாக பார்க்கலாம் நமது ப்ரெண்ட் வியூ திசையில் மொத்த வடிவமும் இவ்வாறு காட்சிப்படுத்தப்படும் இதில் அமைந்துள்ள துளை வடிவம் முழுவதும் அடித்தளம் வரை செல்கிறது இங்கு மேலும் காணப்படும் பகுதிகளான இந்த வட்ட வடிவம் மற்றும் வளை கோடுகள் இவ்வாறாக இந்த திசையில் சென்று மேல் நோக்கி செல்கின்றன இங்குள்ள சிறிய 'U' அமைப்புள்ள பகுதியின் ஒருபாதி நீக்கப்பட்டுள்ளது எனவே இங்கு அமைந்துள்ள திடப்பொருள் வடிவம் அரை வட்ட வடிவில் இந்த திசையில் தென்படுகிறது வடிவத்தின் காட்சி ப்ரெண்ட் பிளேனில் ப்ரோஜெக்ட் செய்யப்பட்டு இங்கே ப்ரெண்ட் வியூவாக கிடைக்கிறது டாப் வியூ மேலிருந்து பார்க்கும் பொழுது இடையே அமைந்துள்ள பிளேன் கண்ணாடி போல செயல்பட்டு நாம் அதனை திருப்பி அமைக்கும் பொழுது மேலே டாப் வியூ என்றாகிறது இனி இதனை கவனமாக ஆராயலாம் பொதுவாக ப்ரெண்ட் வியூவிற்கு மட்டுமே கட் செக்சன் பயன்படுத்தப்படும் டாப் வியூவில் சிக்கலான பாகம் ஏதும் அமையவில்லை மேலும் அனைத்து பாகங்களும் நமக்கு தெரிகின்றன எனவே கட் செக்சன் பயன்படுத்தப்படவில்லை இதனாலேயே இவை முழு வடிவங்களாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இங்கு கி போன்ற பாகம் வரும்படியான அமைப்பு உள்ளது இதனாலேதான் இங்கே இவ்வாறு காட்சி படுத்தப்பட்டுள்ளது இந்த விவரங்கள் அனைத்தும் இருந்தால் தான் நம்மால் வடிவத்தை காட்சிப்படுத்த முடியும் இந்த வடிவத்தில் கி அமைப்பு உள்ளது இவ்வாறு இல்லை எனில்நாம் நேர் கோடுகள் கொண்டு வரைந்து இருப்போம் இங்கு நீங்கள் செவ்வக தொகுதிகளை பார்க்க முடியும் அவை தான் இங்கே இவ்வாறு கொடுக்கப்பட்டுள்ளன இங்குள்ள பள்ளம் போன்ற அமைப்பு இரு கோடுகள் மூலம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இதுவே த்தர்டு குவாட்ரண்ட் முறையில் அமைந்த டாப் வியூ ஆகும் இதேபோன்று த்தர்டு குவாட்ரண்ட் முறையில் வடிவத்தின் சைட் வியூ திசையில் பார்க்கும் பொழுது வடிவத்தின் வலது புற காட்சி ப்ரெண்ட் வியூவின் வலதுபுறமே அமைந்துவிடும் இது எவ்வாறெனில் வடிவத்தில் வலப்புறம் அமைந்துள்ள கண்ணாடியின் மீது வடிவம் ப்ரோஜெக்ட் செய்யப்பட்டு அதை அவ்வாறே திருப்பி வைப்பது போலாகும் இவ்வாறாக பிளேன் மீது பள்ளமான பகுதி ப்ரோஜெக்ட் செய்யப்படும் இவ்வாறாகவே முப்பரிமான வடிவங்களுக்கு ஐசோமெட்ரிக் வியூ அமைந்திருக்கும் அடுத்து வரும் வகுப்புகளில் ஆர்த்தோகிராபிக் ப்ரோஜெக்சன் தலைப்பில் லைன்ஸ்பிளேன் மற்றும் இவை போன்ற மற்ற விஷயங்களை மேலும் விரிவாக பார்க்கலாம் மேலும் அவை பற்றிய ஒரு தனி தொகுப்பு உங்களுக்கு கொடுக்கப்படும்